இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த விரிவுரையில் நாம் object oriented வடிவமைப்பு என்பது object oriented வடிவமைப்பின் நடைமுறை தரநிலையாக உள்ளது என்று கூறியிருந்தோம் UML என்பது அக்காலத்தில் இருந்த நுட்பங்களில் இருந்து சில ஆண்டுகளில் பரிணாம மாற்றம் பெற்றது எனக் கண்டோம் மேலும் யுஎம்எல் மாடலிங் பலவித வரைபடங்களின் கூறுகளைக் கொண்டிருப்பதைக் கண்டோம் ஒரு பிராப்ளம் வரைபடமாகும் Use case வரைபடம் UML வடிவமைப்பின் மைய வரைபடமாகும் ஏனென்றால் இது இந்த அமைப்பின் வாடிக்கையாளர் பார்வையை சித்தரிக்கிறது எனவே யூஸ் கேஸ்க்கு use case வடிவமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை விவாதிப்போம் பிறகு software மேம்பாடுப் பயிற்சியின் ஒரு பாகமாக உருவாகப்படும் மற்ற வடிவமைப்புகளைப் பற்றியும் நாம் விவாதிப்போம் முதலில் நாம் யூஸ் கேஸ் மாடெல்லிங் ஐ பற்றி பார்ப்போம் யூஸ் கேஸ் மாடல் இந்த அமைப்பின் பயனரின் பார்வையை பிடிக்கிறது மற்றும் use case களின் தொகுப்பைக் கொண்டுள்ளது Use Cases உயர்நிலைத் தேவையை ஒத்ததாகும் ஆனால் இங்கு நாம் வரைகலை முறை போது என்ன நடக்கிறது என்ற விவரக் குறிப்புகள் அல்லது விவரங்களைக் கொண்ட உரைவிளக்கம் கொண்டுள்ளோம் Software மேம்பாட்டு பயிற்சியின் பார்வையை மையத்தில் குறித்துள்ளோம் இது அமைப்பின் பயனாளரின் பார்வைகளைக் கவர்கிறது இது இந்த அமைப்பின் அடிப்படையான தேவையாகும் எனவே ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் யூஸ் கேஸ் மாடல் முதலில் கட்டமைக்கப்பட வேண்டும் ஒருமுறை மாடல் உருவாக்கப்பட்டதென்றால் மற்ற மாடல்களும் யூஸ் கேஸ் மாடலை உறுதிப்படுத்தி கட்டமைக்கப்பட வேண்டும் இன்னொரு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இது object oriented டெவலப்மென்ட் அல்லது object oriented design technique ன் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட பயனாளரின் பார்வை என்பது உண்மையில் object oriented அல்ல ஏனென்றால் இது இந்த system செய்யும் பல்வேறு செயல்பாடுகளை பிடிக்கிறது எனவே நாம் உண்மை உணர்வுடன் மற்ற எல்லா மாடல்களும் object oriented மாடல் என்று கூறலாம் ஆனால் use case மாடல் ஒரு object oriented மாடல் அல்ல ஏனென்றால் உண்மையில் நாம் object ஐ காட்டவில்லை இது உண்மையில் ஒரு functional model இங்கு நாம் இந்த system செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகளை வடிவமைக்கிறோம் ஆனால் யூஸ் கேஸ் என்றால் சரியாக என்ன Use Case என்பது உயர்மட்ட தேவைக்கு ஒத்ததாகும் இந்த அமைப்பின் பயனாளர்கள் அதாவது நூலக உறுப்பினர்கள் நூலகர் கணக்குத்துறையாளர்கள் மற்றும் பலரை கொண்டுள்ளது நூலகப் பயனாளர்கள் சரி பார்த்தல் ஆகியவற்றைச் செய்கிறார் அவை நூலகரின் கண்ணோட்டத்தில் use case களாக அல்லது உயர்மட்டத் தேவைகளாகக் என்கிற user நூலகத்தின் முதலீடு ஒரு காலகட்டத்தில் சேகரிக்கப்பட்ட மொத்த அபராதம் மற்றும் பிற use case களைக் கொள்ளலாம் எனவே use case என்பது உயர்மட்டத் தேவைக்கு ஒத்ததாகும் ஆனால் இங்கே இதை வேறு விதமாகச் சித்தரிக்கிறோம் எனவே நம்மிடம் உயர்மட்டத் தேவைகளின் வரைகலைப் பிரதிநிதித்துவம் கொண்டுள்ளதைக் காண்போம் இந்த விரிவுரையின் தொடர்ச்சியில் நாம் அத்தொகுப்புகளை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் எப்படி அவணப்படுத்துவது என்பதைப் பார்ப்போம் ஏற்கெனவே குறிப்பிட்டது போல் எந்த ஒரு மென்பொருளையும் எப்படிப் பயனாளர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கலாம் ஒவ்வொரு மென்பொருளும் பலவகைப் பயனாளர்களைக் கொண்டதாகும் நாம் நூலகத் தகவல் அமைப்பை எடுத்துக்காட்டாகக் கொண்டோம் மேலும் அதில் பயனாளர்கள் என்பவர்கள் உறுப்பினர்களாகவும் நூலகராகவும் கணக்கராகவும் உள்ளனர் எனக் கூறினோம் உறுப்பினர்களைப் பொருத்தவரை புத்தகம் விநியோகித்தல் புத்ததைப் புதுப்பித்தல் மற்றும் சிலவற்றைச் செய்வர் நூலகரைப் பொறுத்தவரை உறுப்பினர் கணக்கைத் துவங்குதல் சேர்த்தல் மற்றும் சிலவற்றை use case களாகக் கொள்ளலாம் நமக்குக் கொடுக்கப்படும் வழங்கப்படுகிறது அதே சமயம் மற்ற செயல்பாடுகள் வேறு சில குழுப் பயனர்களுக்கு வழங்கப்படுகிறது நாம் குறிப்பிட்டப் பயனாளர்களை தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளச் செயல்பாடுகளின்படி பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இது use caseகளின் graphical representation ஆகிறது இந்த எடுத்துக்காட்டில் நாம் புத்தக வெளியீடு வினவல் திருப்புதல் முதலியவற்றை உறுப்பினர்களின் செயல்பாடுகளாக எழுதலாம் create book create member add member delete member record ஆகியவற்றை நூலகரின் செயல்பாடுகளாகக் கொள்ளலாம் நாம் ஒரு அமைப்பின் மிக சுவாரசியமான காட்சியைப் பெறுகிறோம் வரைபடத்தைப் பார்ப்பதன் மூலம் நாம் பல்வேறு வகைப் பயனர்களுக்கு எந்த system வழங்க வேண்டும் என்பதைத் தொடர்பு படுத்தலாம் மேலும் இந்த அமைப்பின் யார் அவர்கள் இந்த அமைப்பைப் பயன்படுத்தி செய்யக்கூடிய பல்வேறு வகைச் செயல்பாடுகள் யாவை என்பதையும் தொடர்பு படுத்தலாம் ஆனால் ஒரு கேள்வி என்னவென்றால் நாம் பல்வேறு யூஸ் கேஸ்களைக் கண்டறிந்தால் அவை எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பற்றது என்பதைக் கூறலாம் எடுத்துக்காட்டாக நூலகத் தகவல் அமைப்பைக் கருத்தில் கொள்வோம் நூலக உறுப்பினரின் பார்வையில் புத்தகம் வழங்குதல் திருப்புதல் புதுப்பித்தல் ஆகிய வெவ்வேறு use caseகளை எடுத்துக் கொள்வோமேயானால் அவை உண்மையில் சார்பற்றவையா எனவும் வினவுவோம் இவற்றை நாம் சார்பற்ற யூஸ் கேஸ்களாக வரையும் போது அவைத் தொடர்பற்றவையாக உள்ளன எனவே அவற்றைத் தொடர்பற்ற தனித்தனி யூஸ் கேஸ்களாகவே வரைகிறோம் இதுவரை usecaseகளின் முதற்கட்டப் பார்வையைக் கருத்தில் கொள்ளும்போது அவை சார்பற்றவை என்கிற பதில் எழுகிறது ஆனால் அவற்றை நாம் சிதைத்தால் சார்புகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு உறுப்பினருக்குப் புத்தகம் வழங்குவது என்பது மற்ற உறுப்பினருக்கு அப்புத்தகம் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதைச் சார்ந்தது எனவே உறுப்பினர் ஒதுக்கீட்டு யூஸ் கேசில் புத்தகம் வழங்குதல் என்கிற use case புத்தக ஒதுக்கீடு என்கிற use caseஐ சார்ந்ததாகும் ஏனென்றால் ஒரு புத்தகத்தை ஒரு உறுப்பினருக்கு ஒதுக்கீடு செய்யும் போது மற்ற உறுப்பினருக்கு அதே புத்தகத்தை வழங்க முடியாது எனவே நாம் பல்வேறு யூஸ் கேஸ்களில் விவரங்களைப் பார்ப்போமேயானால் அவற்றில் நாம் சார்புத் தன்மையைப் பார்க்கலாம் ஆனால் அவற்றை இந்த யூஸ் கேஸ் வரைபடத்தில் காட்டுவதில்லை வெவ்வேறு usecaseகளின் இடையில் சார்பு நிலைகள் இருக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது நாம் புத்தகம் புதுப்பித்தல் புத்தக ஒதுக்கீடு ஆகிய எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் ஒரு உறுப்பினர் புத்தகத்தைப் புதுப்பிக்க விரும்பினால் அவர் நூலகரிடம் புத்தகத்தைக் கொடுப்பார் ஆனால் அதற்கிடையில் மற்றொரு உறுப்பினர் அப்புத்தகத்தை ஒதுக்கீடு செய்தால் அவர் அதைப் புதுப்பிக்க இயலாது எனவே புத்தகத்தைப் புதுப்பித்தலின் வெற்றி மற்றோர் உறுப்பினர் அதே புத்தகத்தை ஒதுக்கீடு செய்தாரா என்பதைச் சார்ந்தது எனவே இங்கு புத்தகம் ஒதுக்கீடு என்பதைச் சார்ந்ததாகும் இது யூஸ் கேஸ் மாடலின் மிகவும் எளிமையான மற்றும் நேர்த்தியான மாதிரி ஒவ்வொரு use case ம் அதன் பெயருடன் ஒரு நீள்வட்டத்தால் வரைய வேண்டும் பிறகு அதற்கு உறுப்பினர் என்ற லேபிளை இடவேண்டும் இது உறுப்பினர் வகையை குறிப்பிடும் user க்கும் use case க்கும் உள்ள தொடர்பை இணைப்புக் கோடு உணர்த்துகிறது user என்பவர் use case ஐ அழைப்பார் என்றும் கூறலாம் இந்த system எல்லை அமைப்பின் எல்லைக்குள் கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளைக் குறிக்கிறது ஒரு system பல வெளியீடுகளைக் கொண்டால் நாம் பலவகை வெளியீடுகளுக்குப் பல எல்லைகளை வரையலாம் administrator ம் எல்லா வல்லுநர் வகைப் players ஐக் காட்ட முடியும் மற்றும் இது version 2வில் முடிகிறது எனவே இந்த எல்லை version 2வின் அனைத்துச் செயல்பாடுகளையும் குறிப்பிடுகிறது சில செயல்பாடுகள் version 1லும் மற்றும் சில செயல்பாடுகள் version 2விலும் முடியலாம் ஆனால் எந்த விஷயத்திலும் கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளை உணர்த்தக்கூடிய versions இல்லை என்றாலும் எல்லையை வரையலாம் ஆனால் சில எல்லைகளை வரைய முடியாது இதனை வெவ்வேறு புத்தகங்கள் இலக்கியம் மற்றும் கருவிகளில் காணலாம் சில சமயம் எல்லைகள் வரையப்பட மாட்டா use case மற்றும் actors மட்டுமே வரையப்படலாம் எனவே எல்லை என்பது ஒரு use case ஐ மாடலிங் செய்வதற்கு ஒரு கட்டாயத் தேவை இல்லை நீள்வட்டம் eclipse use case ஐ சுட்டிக்காட்டுகிறது Association Relationனையும் user boundaryயையும் விருப்பப்பட்டால் குறிப்பிடலாம் ஆனால் அவை எவ்வகைச் செயல்பாடுகள் கிடைக்கக்கூடும் என்பதைத் தெளிவாக காட்டும் மேலும் நாம் அந்த software பெயரைக் குறிப்பிடுகிறோம் Use case வரைபடத்தின் முக்கிய அம்சங்களைப் பார்ப்பதற்கு முன்னால் நாம் use case வரைபடத்தின் பயன்களைப் பற்றி பார்ப்போம் இது தேவைப்பாடு விபரக் குறிப்பாக மிக நேர்த்தியான முறையில் செயல்படுகிறது என்பதை நாம் எளிதில் கணிக்கலாம் இது முதலில் அனைத்துத் தேவைப்பாடுகளின் graphical view ஐத் தருகிறது பின்னர் தேவையுடன் தொடர்பான விரிவான நடத்தையை உரை விளக்கத்திற்குத் தருகிறது அதாவது system என்ன செய்கிறது உள்ளீடு தரும்போது system எவ்வாறு நடந்து கொள்கிறது அல்லது எந்த வெளியீடை விளைவிக்கிறது என்ற விவரங்களைத் தருகிறது நீள்வட்டத்தில் உள்ள தேவைகளை நாம் அடையாளம் காண்கிறோம் என்பது நாம் அறிந்தது ஆனால் பலவகைப் பயனாளர்களை தேவை இல்லை அவருக்கு சில விசைகளை அழுத்தவும் வேலைகளை வேகமாகச் செய்து முடிக்கவும் விரைவாகச் செயல்படும் இன்டர்பேஸ் தான் தேவை ஆனால் தொழிற்சாலைத் தொழிலாளரருக்கு அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்திற்கும் மிக எளிமையான உள்ளீட்டுத் தூண்டுதல் வேண்டும் Actorsகளைக் கண்டறிவதன் இரண்டாவது பயன் என்னவென்றால் user கையேடு எழுதப்பட வேண்டும் அதே சமயம் இந்த software சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது கணினி வல்லுநர்களால் பயன்படுத்தப்படுவது என்றால் userகையேட்டில் சில பின்னணி அறிவை கொள்ளலாம் மேலும் அதை அவர்களின் நிலையில் வழங்கலாம் எனவே பயனாளர்களின் வகையை அடையாளம் காண்பது என்பது இந்த வளர்ச்சி தொடர்வதற்கு உதவியாக இருக்கும் முதலில் GUI பகுதியை உருவாக்கவும் இரண்டாவதாக ஆவணங்களைக் குறிப்பாக user கையேட்டை தயாரிக்கவும் உதவுகிறது Use case ஐ நீள்வட்டமாகவும் system எல்லையைச் செவ்வகமாகவும் பயனாளர்களைக் stick icon ஆகவும் வெளிப்படுத்தலாம் UML actor use case மற்றும் actorகும் use caseகும் இடையேயானத் தொடர்பு உறவு நாம் நீள் கோடாக வரையலாம் சில சமயங்களில் ஒரு system மற்றொரு systemமுடன் தொடர்பு கொள்ளும்போது நாம் வெளிப்புற அமைப்பைக் குறிக்க வேண்டும் எனவே மற்ற அமைப்பை இங்கே ஒரு பயனராகத் வெளிப்படுத்தலாம் எனவே இதை நாம் வெளிப்புற அமைப்பான ஸ்டீரியோடைப் என்று ஒரு சிறு குறிப்பு எடுத்துக் கொள்கிறோம் எடுத்துக்காட்டாக விளையாட்டு அமைப்பில் வெளிப்புற அமைப்பின் மூலம் காப்பு பிரதி எடுக்கப்படுகிறது மற்றும் இந்த காப்பு பிரதி வெளி அமைப்பின் கீழ் எடுக்கப் படுகிறது இப்போது தொடர்பு நாம் பிடிப்பதில்லை மாறாக user use case ஐப் பயன்படுத்துவதைக் குறிப்பிடு கிறோம் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக ஆசிரியர் என்கிற யூசர் கேட்டகிரி தரத்தைப் புதுப்பிக்கக்கூடியதாகும் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக வீடியோ தகவல் system உள்ளது இங்கு பல use cases உள்ளன இரண்டு actorகள் ஒரே use case ஆல் இணைக்கப்படும்போது use caseகளில் ஒன்றை நாம் சுட்டிக்காட்டி விளக்கமாக வெளிப்படுத்துகிறோம் வாடகை வீடியோ இருந்தால் அவர்கள் இதைச் சுயாதீனமாக அழைக்கலாம் அனால் இது இருவரும் பங்கேற்க வேண்டுமென்று உணர்த்துகிறது Clerk வீடியோக்களை வாடகைக்கு விடும்போது வெளிப்புற system கடன் அங்கீகாரத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே வீடியோக்களை வாடகைக்கு எடுக்க விரும்பும் ஒருவர் வீடியோ VCR ஐ வழங்க வேண்டும் Clerk அதன் உரை மற்றும் தகவல்களை உள்ளிடுவார் மேலும் அந்த உறுப்பினர் கடன் மதிப்பு உள்ளவரா என்பதை வெளிப்புற system மூலம் தானியங்கி முறையில் பரிசோதித்துப் பார்ப்பார் இந்த பரிசோதனை use case ன் ஒரு பாகமாக அமைகிறது பின்னர் வாடகை வீடியோ வெற்றிகரமாக வெளியிடப்படுகிறது அவர் கடன் மதிப்பு இல்லாதவராக இருந்தால் வாடகை வீடியோ system வீடியோவை வெளியிட முடியாது என கூறும் எனவே use case வெற்றிகரமாகச் செயல்பட நாம் பல்வேறு actorகளின் இணைப்பை ஒரே use caseல் வரைய வேண்டும் மற்றொரு எடுத்துக்காட்டாக இங்கு தொலைபேசி ஆர்டர் system கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தக பயன்பாட்டில் வாடிக்கையாளரை user ஆகக் கொள்கிறோம் அவர் தொலைபேசி மூலம் ஆர்டர் செய்வார் மற்றும் ஆர்டரின் நிலையைச் சரிபார்ப்பார் மற்றும் ஆர்டர் செய்யும்போது கிரெடிட் கார்டு எண்ணை உள்ளிடுவதன் மூலம் கடனை நிறுவுதல் போன்றவற்றைச் செய்வார் இதன் உண்மை விவரங்கள் தனி உரை விளக்கமாக வழங்கப்படும் இந்த வரைபடத்தில் வாடிக்கையாளர் தொலைபேசி ஆர்டர் அமைப்பின் மூன்று செயல்படுகளாகிய நிலையைச் சரிபார்த்தல் ஆர்டர் செய்தல் மற்றும் கடனை நிறுவுதல் ஆகியவற்றைத் தூண்டுகிறார் விற்பனையாளர் ஆர்டர் செய்யவும் நிலையை சரிபார்க்கவும் உதவுகிறார் விற்பனையாளர் ஆர்டரை அவரே செய்கிறார் போக்குவரத்து clerk உத்தரவுகளை நிரப்புதல் மற்றும் அனுப்புதல் ஆகியவற்றைச் செய்கிறார் மேற்பார்வையாளர் கடனை நிறுவுதலில் ஈடுபட்டுள்ளார் இதுவரை நாம் சில மிக அடிப்படையான use case மாடலிங் கருத்துகளை use case வரைபடத்தின் வரைகலை பிரதிநிதித்துவம் மூலம் பார்த்தோம் இப்பொழுது நாம் இந்த விரிவுரையின் முடிவிற்கு கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் அடுத்த விரிவுரையில் நாம் use case modelling ன் சில விவரங்களாகிய சிக்கலான use case ஐ எப்படிச் சிதைப்பது பின் அவற்றை தனி use caseகளாக எப்படி வெளிப்படுத்துவது அதற்கான வெவ்வேறு நுட்பங்கள் யாவை மற்றும் அவற்றிற்கான உரை விளக்கம் use case க்கான உரை விளக்கம் எழுதுவது எப்படி போன்றவற்றைப் பற்றி பார்ப்போம் இந்த விரிவுரை இதனோடு முடிந்தது